இப்பொழுது இன்டக்ஷன் மோட்டாரின் விதியைப் பார்க்கலாம் இன்டக்ஷன் மோட்டாரின் செயல்பாடு ஒரு கண்டக்டரின் மீது பயன்படுத்தப்படும் ஃபேரடே லா மற்றும் லாரன்ஸ் போர்சைப் அடிப்படையாகக் கொண்டது முதலில் நான் ஒரு 'l' நீளமுள்ள கண்டக்டரை எடுத்துக் கொண்டு அதன் இருபுறமும் 2 பார்களை இணைத்து ஒரு ஏணியை உருவாக்கிக் கொண்டேன் இந்த வகையில் அனைத்து பொருள்களுமே மின்சாரம் கடத்தவல்லது இப்பொழுது ஒரு பெர்மனென்ட் மேக்னட்டை கண்டக்டரின் மேற்பகுதியில் வைக்கிறேன் ஆக இது A இது B இது 'l' நீளமுள்ள கண்டக்டர் மற்றும் உண்மையான ப்ளக்ஸ் டென்சிட்டி என்பதை B என எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த மேக்னட்டை வலப்புறமாக 'v' எனும் வேகத்தில் நகர்த்தினால் அது ப்ளக்ஸை கட் செய்யும் அப்பொழுது என்ன நடக்கும் வோல்டேஜ் E Blv இன்டியூஸ் ஆகும் இதன் காரணமாக கரண்ட் பாய ஆரம்பிக்கும் அதில் பாதி கரண்ட் ஆனது இந்த கண்டக்டர் வழியாகச் செல்லும் ஆக இந்தச் சோதனையில் ஏணியை நகராமல் பிடித்துக் கொண்டிருப்பதாக அனுமானித்துக் கொண்டோம் ஒரு வேளை அதனை விடுவித்தால் என்ன நடக்கும் மேக்னட் மற்றும் கண்டக்டர் இடையே மிகச் சிறிய இடைவெளியைப் பராமரித்தால் மேக்னட்டை வலப்புறமாக நகர்த்தும் போது ஏணியும் அதனுடன் சேர்ந்து நகரும் இதனால் மேக்னட் மற்றும் ஏணிக்கு இடையே ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடு உண்டாகும் இறுதியில் வோல்டேஜ் E மற்றும் கரண்ட் குறைந்தோ அல்லது மறைந்தோ விடும் இந்த கருத்தில் இருந்து தான் இன்டக்ஷன் மோட்டாருக்கான விதியைப் பெறுகிறோம் இந்த மோட்டார் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டிங் அதைப் பின்னர் பார்ப்போம் இங்கு காண்பிக்கப்படும் படம் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ஆக இந்த நிலையில் நான்கு விஷயங்கள் நடக்கும் முதலாவது விஷயம் கண்டக்டர் ஆனது ப்ளக்ஸால் கட் செய்யப்படும் போது ஒவ்வொரு கண்டக்டரிலும் வோல்டேஜ் E BlV இன்டியூஸ் ஆகும் இது தான் ஃபேரடே லா இரண்டாவது விஷயம் இன்டியூஸ் ஆன வோல்டேஜ் ஒரு கரண்ட்டை உருவாக்கும் அது கண்டக்டரில் பாய்ந்து எண்ட் பார் வழியே சென்று திரும்பி இன்னொரு கண்டக்டர் வழியே வந்து சேரும் அதாவது இரண்டு பக்கத்திலும் I2 I2 என்று பாயும் மூன்றாவது விஷயம் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பெர்மனென்ட் மேக்னடின் மேக்னட்டிக் ஃபீல்டில் இருப்பதால் அது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்சை உணரும் அதைத் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்கிறோம் நான்காவது விஷயம் மேற்சொன்ன இந்த ஃபோர்ஸ் ஆனது கண்டக்டரை மேக்னடிக் ஃபீல்டு உடன் இழுத்துச் செல்வதற்கு ஏதுவான திசையில் தான் செயல்படும் இப்பொழுது மின்கடத்தும் ஏணியை நகர்வதற்கு அனுமதித்தால் அது வலப்புறத்திற்கு விரைந்து செல்ல முயலும் ஆனால் அது வேகம் பிடிக்க பிடிக்க ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆனது குறையத் தொடங்கும் இதனால் கண்டக்டர் கட் செய்யும் ப்ளக்ஸ் ம் குறைந்து முடிவில் இன்டியூஸ்ட் வோல்டேஜ் E மற்றும் கரண்ட் I குறைந்து விடும் இதன் விளைவாக கண்டக்டர் மீது செயல்படும் ஃபோர்ஸ் ம் குறையத் தொடங்கும் ஆக ஏணியானது மேக்னடிக் ஃபீல்டின் வேகத்தில் பயணிக்க நேர்ந்தால் இன்டியூஸ்ட் வோல்டேஜ் E கரண்ட் I மற்றும் ஃபோர்ஸ் என அனைத்துமே 0 என இருக்கும் காரணம் ரிலேட்டிவ் ஸ்பீடு 0 ஆகிவிட்டது ஆக இன்டக்ஷன் மோட்டாரில் இந்த ஏணியை மூடி ஸ்குரீல் கேஜ் ஆக உருவாக்குகிறோம் இங்குள்ள நகரும் மேக்னட்டை ரொடேடிங் ஃபீல்டாக மாற்றுகிறோம் இந்தப் படத்தைப் பொறுத்தவரை விளக்கம் கொடுப்பதற்கு வசதியாக நகரும் மேக்னட்டை எடுத்துக் கொண்டோம் ஆனால் இன்டக்ஷன் மெஷினில் இந்த வேலையை ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டு செய்யும் மற்றும் இந்த ஏணியை மூடினால் அது அணில் கூண்டு போல் தோன்றும் அதனால் தான் வேண்டுமென்றே இந்த படத்தை எடுத்துக் கொண்டேன் தற்போது மெஷினில் ஸ்டேடார் வைண்டிங்கில் பாயும் 3 பேஸ் கரண்ட்டால் ஃபீல்டு உருவாகிறது அடுத்து இந்த உருவ வரைபடம் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த வெளிப்புற வட்டம் தான் ஸ்டேடார் பகுதி ஆகும் இந்த உட்புற வட்டம் ரோட்டார் பகுதி ஆகும் இரண்டுக்கும் இடைவெளியில் ஒரு சிறு கேப் உள்ளது அது தான் ஏர் கேப் நான் முன்னரே சொன்னபடி இந்த ஏர் கேப் சமமானதாக குறைந்தது 0 424 மில்லி மீட்டராக இருக்கும் மெஷினின் ரேட்டிங் பொறுத்து இது மாறுபடும் படத்தில் இது தான் A B மற்றும் C அதாவது மூன்று பேஸ்கள் அது போல் ரோட்டாரின் உள்ளே T TL என்பதையும் பார்க்கலாம் இங்கு TL பற்றிக் கவலைப்பட வேண்டாம் நாம் அடிப்படை விஷயங்களைத் தான் பார்க்கப் போகிறோம் இங்கு 3 பேஸ் டெர்மினல்கள் உள்ளன இந்த டெர்மினல்கள் இன்ஃபைனைட் பார்களுடன் இணைக்கப்பட்டு உள்ளது அதில் வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி நிலையானதாக இருக்கும் இன்ஃபைனைட் பார்கள் என்றால் என்ன இப்பொழுது அதைப் பற்றி கண்டுகொள்ள வேண்டாம் எனவே இந்த டெர்மினல்கள் வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி நிலையானதாக இருக்கும் ஒரு 3 பேஸ் சப்ளையுடன் இணைக்கப்பட்டதாக கருதிக் கொள்வோம் அடுத்து n என்பது ரோட்டாரின் வேகம் மற்றும் ns என்பது ரொடேடிங் ஃபீல்டு உடைய வேகம் ஆகும் நாம் முன்னர் 3 பேஸ் சர்க்யூட்டைப் படிக்கும் போது 3 போல் ஜோடிகளுக்கு ns என்னும் ஸ்பீடைக் கண்டுபிடிக்க முயன்றோம் ஆனால் இந்த நிலையில் சின்க்ரனஸ் ஸ்பீடு ns கண்டுபிடிக்க ஒரு சூத்திரம் உள்ளது அது ns 120fP இங்கு P என்பது போல்ஸ் எண்ணிக்கை போல் ஜோடிகள் அல்ல எடுத்துக்காட்டாக ஒரு 4 போல் மெஷினுக்கு P 4 மற்றும் ப்ரீக்வென்சி f 50 ஹெர்ட்ஸ் என்றால் ns 120504 1500 RPM எனக் கிடைக்கும் பொதுவாக இன்டக்ஷன் மெஷின்கள் 3 போல் அல்லது 4 போல் மெஷின்களாக இருக்கும் இந்த மெஷின் ஆனது 1500 RPM வேகத்தை விட குறைவாக சுழன்றால் அது மோட்டாராக வேலை செய்யும் என்பதைப் பின்னர் பார்க்க இருக்கிறோம் இதுவே ஜெனரேட்டராக வேலை செய்தால் 1500 RPM வேகத்தை விட கூடுதலாக சூழலும் ஆனால் இன்டக்ஷன் ஜெனரேட்டரைப் பற்றி நாம் விவாதிக்கப் போவதில்லை மோட்டரைப் பற்றி தான் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு 4 போல் மெஷினில் 3 பேஸ் ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டு ஆனது ns 1500 RPM சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும் ரோட்டாரின் ஸ்பீடு 'n' சின்க்ரனஸ் ஸ்பீடு 'ns' ஐ விட குறைவானதாக தான் இருக்கும் ஆக இப்படி இருக்கையில் என்ன நடக்கும் இப்பொழுது ஒரு சிலின்ட்ரிக்கல் மெஷினை எடுத்துக் கொள்வோம் இங்கு ஸ்டேடார் மற்றும் ரோட்டார் இரண்டும் 3 பேஸிற்கு வவுண்டு செய்யப்பட்டுள்ளது இதனை நீங்கள் படத்தில் பார்க்கலாம் இதில் மேற்பகுதி ஸ்டேடார் உட்பகுதி ரோட்டார் இரண்டுக்கும் நடுவில் இருப்பது ஏர் கேப் தொடக்கத்தில் ரோட்டார் வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் என இல்லாமல் ஓபன் சர்க்யூட் என இருப்பதாக அனுமானித்துக் கொள்வோம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இப்படிச் செய்கிறோம் ஆக ஸ்டேடார் மற்றும் இன்ஃபைனைட் பார் உடன் அதாவது நிலையான வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி கொண்ட சப்ளையுடன் இணைக்கப்பட்டதாக எடுத்துக் கொள்வோம் ஸ்டேடார் கரண்ட் ஆனது ஏர் கேப்பில் ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டினை உருவாக்கும் அந்த ஃபீல்டு சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றி ஸ்டேடார் வைண்டிங்கில் ஈ எஃப் ஐ EMF இன்டியூஸ் செய்யும் ஒரு வேளை ஸ்டேடார் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆகியவைகளை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளினால் இந்த இன்டியூஸ்ட் வோல்டேஜ் ஆனது டெர்மினல் வோல்டேஜை சமநிலைப்படுத்தும் இப்பொழுது ஸ்டேடார் டெர்மினல்களுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் அது ஒரு ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டை உருவாக்கும் இந்த ஃபீல்டானது 'ns' என்னும் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும் இந்த 'F1' என்பதை ஸ்டேடார் எம் எஃப் ஆக தன்னிச்சையாக எடுத்துக் கொள்வோம் எலக்ட்ரிகல் எஞ்சினியரிங்கைப் பொறுத்தவரை பல விஷயங்களை பார்க்க இயலாது உதாரணத்திற்கு மேக்னடிக் ஃபீல்ட் வோல்டேஜ் கரண்ட் போன்றவற்றை உணர முடியும் ஆனால் நம் கண்களால் பார்க்க முடியாது அதன் அலைவடிவத்தை வேண்டுமென்றால் பார்க்கலாம் அது போல ப்ளக்ஸ் என்பதும் ஒரு புலப்படும் அளவுரு அல்ல அதனுடைய அலைவடிவம் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் தான் அறிந்திருக்கிறோம் ஆனால் கண்களால் பார்க்க முடியாது ஸ்டேடார் கரண்ட் ஆனது ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டை ஏர் கேப்பில் உருவாக்குகிறது அது சின்க்ரன்ஸ் ஸ்பீடில் சுற்றி ஸ்டேடார் வைண்டிங்கில் ஈ எஃப் ஐ உருவாக்குகிறது அதைத் தான் இங்கு 'F1' என்று காட்டியுள்ளோம் அது போல் ஸ்டேடார் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆகியவற்றை மிக மிக குறைவானது என அனுமானித்துக் கொண்டதால் இந்த இன்டியூஸ்ட் வோல்டேஜ் டெர்மினல் வோல்டேஜை சமநிலைப் படுத்துகிறது இப்பொழுது ரொடேடிங் ஃபீல்டானது ரோட்டார் வைண்டிங்கிலும் ஈ எஃப் ஐ இன்டியூஸ் செய்யும் ஆனால் ரோட்டார் ஓபன் சர்க்யூட்டாக இருப்பதால் ரோட்டார் கரண்ட் எதுவும் உருவாகாது மேலும் இந்த நிலையில் ரோட்டார் ஈ எஃப் ன் ப்ரீக்வென்சி ரொடேடிங் ஃபீல்டு உடைய ப்ரீக்வென்சி 'f' என்று தான் இருக்கும் ரோட்டார் ஓபன் சர்க்யூட் ஆகவும் கரண்ட் எதுவும் இல்லாமலும் இருப்பதால் ரோட்டார் எம் எஃப் F2 0 என எடுத்துக் கொள்கிறோம் ஆக இந்த நிலையில் டார்க் எதுவும் உற்பத்தியாகாததால் ரோட்டார் நகராமல் ஸ்டேஷனரியாகவே தொடர்கிறது இந்நிலையில் மெஷின் ஒரு டிரான்ஸ்பார்மரைப் போல் தான் செயல்படுகிறது அதாவது ஸ்டேடாரை டிரான்ஸ்பார்மர் ப்ரைமரி என்றும் ரோட்டாரை செகன்டரி என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கு மெஷினில் ரொடேடிங் மேக்னடிக் ப்ளக்ஸால் ஸ்டேடார் மற்றும் ரோட்டாரில் ஒரே ப்ரீக்வென்சி கொண்ட ஈ இன்டியூஸ் ஆகியுள்ளது இதுவே டிரான்ஸ்பார்மர் என்றால் ஸ்டேஷனரி டைம் வேரியிங் ப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகியிருக்கும் அடுத்து ரோட்டாரை ஓபன் சர்க்யூட் அல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் செய்கிறோம் ஆனால் ஸ்டேஷனரியாக வைத்துக் கொள்கிறோம் அதாவது ரோட்டார் வைண்டிங் ஷார்ட் செய்யப்பட்டு இருந்தாலும் அது சுழல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரோட்டார் ஆனது 3 பேஸ் கரண்ட்டை கடத்திச் செல்கிறது இதனால் எம் எஃப் F2 உருவாகி ஸ்டேடார் ஃபீல்டின் திசை மற்றும் வேகத்தில் சுழல்கிறது சரி இந்தப் படத்தில் பாருங்கள் இது தான் F2 மற்றும் இந்த இடத்தில் ஸ்பீட் என்பதை ரோட்டாருடன் தொடர்புபடுத்தி ns - n என்றும் ஸ்டேடாருடன் தொடர்புபடுத்தி ns என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரோட்டார் சுழல அனுமதிக்கப்படாத போது எம் எஃப் F2 என்பது ns வேகத்தில் இருக்கும் இதுவே ரோட்டாரை சுழல அனுமதித்தால் F2 என்பது ns - n என்னும் வேகத்தில் இருக்கும் இந்த ns - n என்பது தான் ரோட்டாருடன் தொடர்புடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆகும் இந்த வழக்கில் இப்பொழுது ரோட்டார் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டு நகராமல் பிடித்து வைக்கப்பட்டதாக எடுத்துக் கொள்வோம் ஆக இயற்கையாகவே இங்கு மின்சாரம் பாயும் போது ரோட்டாரில் எம் உருவாகும் ஆனால் அதனுடைய வேகம் ஸ்டேடாருடையதாக இருக்கும் இந்த நிலையில் ஒரு சாதாரண டிரான்ஸ்பார்மரில் ஏற்படுவது போல F2 ஆனது பஸ் பாரில் இருந்து ஸ்டேடாருக்கு ரியாக்ஷன் கரண்ட்டை பாயச் செய்யும் இது நிகழும் போதே ப்ளக்ஸ்போல் Fluxpole அதாவது ரிசல்டன்ட் ப்ளக்ஸ் டென்சிட்டி வேவின் ∅r ஆனது டெர்மினல் வோல்டேஜை சமநிலைப்படுத்த ஸ்டேடார் ஈ ஐ இன்டியூஸ் செய்யும் எனவே ∅r என்பது ரோட்டார் ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கும் போது இருந்த நிலையிலே தான் இருக்கும் என்பது வெளிப்படை மெஷினுக்கு லோட் செய்தாலும் ∅r என்பது ஏறக்குறைய நிலையானதாகத் தான் இருக்கும் உண்மையில் ∅r என்பது இயக்க நிலையையோ மோட்டாரில் உள்ள லோடையோ சாராது தான் இருக்கும் ரிசல்டன்ட் ப்ளக்ஸ் ∅r மற்றும் F2 என்பது ஒன்றைச் சார்ந்து ஒன்று ஸ்டேஷனரி ஆக இருக்கும் இவை இரண்டின் தொடர்பும் டார்க்கை உருவாக்கி ரோட்டாரை Fr திசையில் நகர்த்த முற்படும் ஆகவே இன்டக்ஷன் மோட்டர் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டிங் சாதனம் ஆகும் படத்தில் பாருங்கள் இது தான் ரிசல்டன்ட் ப்ளக்ஸ் ∅r மற்றும் இது F2 ஆக இவை இரண்டுடைய தொடர்பினால் உருவாகும் ரிசல்டன்ட் Fr இங்கு உள்ளது இப்பொழுது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட ரோட்டாரை சுழல அனுமதிப்போம் அது ஸ்டேடார் ஃபீல்டின் திசையில் சுழன்று நிலைமாறா வேகமான n என்பதை அடையும் மெஷினில் Fr என்பது ns என்னும் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றுகிறது ரோட்டாரானது மேக்னடிக் ஃபீல்டின் திசையிலே செல்கிறது ஆக இயற்கையாகவே என்ன நடக்குமென்றால் ரோட்டாரின் ஸ்பீட் n சின்க்ரனஸ் ஸ்பீடு ns ஐ விடக் குறைவாகவே இருக்கும் ஆனால் ரோட்டார் ஆனது எந்த காலத்திலும் ns வேகத்தை அடையவே அடையாது ஒரு வேளை ns n என்றானால் ஸ்டேடார் ஃபீல்டு மற்றும் ரோட்டார் வைண்டிங்கிற்கு இடையே உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு என்பது 0 ஆகிவிடும் இதன் காரணமாக இன்டியூஸ்ட் ஈ எஃப் மற்றும் ரோட்டார் கரண்ட் 0 என்றாகி டார்க் எதுவும் உற்பத்தியாகாது எனவே ரோட்டார் சின்க்ரனஸ் ஸ்பீடு ns ஐ அடையாது உண்மையில் ரோட்டாருக்கும் ஸ்டேடாருக்கும் உள்ள ns - n என்னும் ரிலேட்டிவ் ஸ்பீடு காரணமாக ரோட்டார் ns இல் இருந்து ஸ்லிப் ஆகிறது மேலும் அவை இரண்டும் ஒரே திசையில் சுழல்வதால் ரோட்டாரின் இன்டியூஸ்ட் ஈ எஃப் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் ப்ரீக்வென்சி பின்வருமாறு கண்டுபிடிக்கலாம் ns - n 120f2 P இதில் f2 என்பது ரோட்டார் ப்ரீக்வென்சி ஆகும் அடுத்து இந்த ஈக்குவேஷனை f2 P ns - n120 என்று எழுதி அதனுடன் ns என்பதை பெருக்கி வகுத்தால் ns nns nsP120 என்று வரும் இதில் ns nns என்பதைத் தான் ஸ்லிப் s என்று வரையறுக்கிறோம் ஏற்கனவே நாம் ns 120fP என்று பார்த்திருக்கிறோம் இதை f nsP120 என்று மாற்றி எழுதி மேற்கண்ட ஈக்குவேஷனை எளிமைப்படுத்தினால் நமக்கு ரோட்டார் ப்ரீக்வென்சி f2 sf என்று கிடைக்கும் இதில் s ns nns என்பது ஸ்லிப் ஆகும் அதாவது ரோட்டார் ஸ்லிப் என்றழைக்கிறோம் இந்த ஸ்லிப் என்பது ஸ்பீடு டிஃபரன்ஸ் சின்க்ரனஸ் ஸ்பீடு Speed DifferenceSynchronous Speed என்றிருப்பதால் அதனைப் பரிமாணமற்ற அளவாகக் கூறலாம் இல்லை பெர் யூனிட் ஸ்பீடு என்றும் சொல்லலாம் இங்கு f2 என்பது ஸ்லிப் ப்ரீக்வென்சி ஆகும் ஆனால் மெஷின் ஆனது ஸ்டேண்ட் ஸ்டில் ஆக இருந்தால் அதாவது ரோட்டார் நகராமல் இருந்தால் n 0 வாக இருக்கும் இந்நிலையில் ஸ்லிப் s 1 ஆக ஈக்குவேஷன் 2 ல் இருந்து புதிதாக n ns என்று எழுதலாம் இதுதான் ஈக்குவேஷன் 3 அதே போல் ஈக்குவேஷன் 1 ல் இருந்து 120sf P ns - n என்று எழுதலாம் இது ஈக்குவேஷன் 4 ஆக ரோட்டார் n என்னும் ஸ்பீடில் ஓடுவதால் மற்றும் ரோட்டாருக்கு தொடர்பாக ரோட்டார் ஃபீல்டு ns - n என்னும் ஸ்பீடில் அதே திசையில் ஓடுவதால் ஸ்டேடாரில் இருந்து பார்த்தால் ரோட்டார் ஃபீல்டின் நிகர வேகம் என்பது n ns - n ns என்று வரும் ஆக மீண்டும் இந்தப் படத்திற்குச் செல்வோம் இங்கு இதோ ரோட்டாருடன் தொடர்புபடுத்தி இருக்கும் ஸ்பீடு ns - n என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடன் n என்பதைக் கூட்டினால் முடிவில் ரோட்டார் ஃபீல்டின் ஸ்பீடான ns என்று தான் வரும் இது தான் டார்க் கின் திசை இதைப் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த உருவ வரைபடத்தை வைத்து நன்கு புரிந்து கொள்ள முயல்வோம் இங்கு உள்ள F1 Fr F2 என அனைத்துமே ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பில் ஸ்டேஷனரி ஆக இருக்கும் இவை எல்லாமே ns என்னும் ஸ்பீடில் நகர்கிறது Fr மற்றும் F2' ஆகிய இரண்டிற்கும் உள்ள ஆங்கிள் டெல்டா எனலாம் ஆக ரோட்டாரின் ரியாக்ஷன் ஃபீல்டு F2 ஆனது ஸ்டேடார் ஃபீல்டு F1 அல்லது ரிசல்டன்ட் ஃபீல்டு Fr என ஏதேனும் ஒன்றிற்குச் சம்பந்தப்பட்டு எப்பவுமே ஸ்டேஷனரி ஆகத்தான் இருக்கும் அதுவும் ப்ளக்ஸ்போல் Fluxpole ∅r உடன் இப்பொழுது த்ரீ பேஸ் ஸ்லிப் ரிங் இன்டக்ஷன் மோட்டாரின் சர்க்யூட் டயக்ராம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஸ்டேடார் டெல்டா கனக்டெட் ஆகவும் ரோட்டார் ஸ்டார் கனக்டெட் ஆகவும் உள்ளது இது ஸ்டேடார் வைண்டிங் இது த்ரீ பேஸ் சப்ளை இது ரோட்டார் வைண்டிங் ரோட்டாரில் இன்டியூஸ்ட் ஆன வோல்டேஜ் sE2 இதைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் இதோ இங்கு ப்ரஷ்கள் மற்றும் ஸ்லிப் ரிங்குகள் உள்ளன இவை மோட்டாரின் இயக்கத் தொடக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் உடன் ஷார்ட் செய்யப்படும் இதை உங்கள் இரண்டாம் அல்லது மூன்றாம் வகுப்பில் இன்டக்ஷன் மோட்டார் எக்ஸ்பரிமெண்ட்டை செய்யும் போது காண்பீர்கள் இந்த ஸ்லிப் ரிங் உடன் ஷார்ட் செய்யப்பட்ட வெளிப்புற ரெசிஸ்டன்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட மோட்டார் ஆனது முழுமையான வேகத்தை அடையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் படத்தில் காட்டப்படவில்லை ஸ்குரீல் கேஜ் மோட்டாரின் ரோட்டாரில் நிரந்தரமாக ஷார்ட் செய்யப்பட்ட பார்கள் உள்ளன ஆக இவை அனைத்தையும் சர்க்யூட் பார்வையில் ஒரு ஈக்குவேலன்ட் வவுண்டு ரோட்டாரால் மாற்றம் செய்ய முடியும் ஆனால் படத்தில் பார்க்கும் இவை அனைத்தும் ஸ்குரீல் கேஜ் மோட்டாரில் இருக்காது காரணம் அங்கு ரோட்டாரே ஷார்ட் ஆகி உள்ளது இப்பொழுது ஈக்குவேஷன் 2 ல் இருந்து ஸ்லிப் என்பதை s ns என்று எழுதுவோம் இதில் என்பது ஸ்லிப் ஸ்பீடு மற்றும் ns என்பது சின்க்ரனஸ் ஸ்பீடு ஆகும் சில சமயம் எண் சார்ந்த சிக்கல்களில் ஸ்லிப் ஸ்பீடு என்பதை ns மற்றும் n ன் வேறுபாட்டை எடுத்துக் கொள்கிறோம் மோட்டாருக்கு இந்த வேறுபாடு எப்பவுமே பாசிட்டிவ் ஆகத் தான் இருக்கும் ஸ்லிப் என்பதை கொஞ்சம் மாறுபடுத்தி s 1 - nns என்றும் எழுதலாம் ஆக இதன் மூலம் வெளிப்படையாக இரண்டு விஷயங்கள் தெரிகிறது முதலாவது n 0 அதாவது ரோட்டார் ஸ்டேஷனரி ஆக இருந்தால் s 1 இரண்டாவது n ns அதாவது ரோட்டார் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றினால் s 0 ஆக ஈக்குவேஷன் 1 ல் இருந்து நமக்கு இன்டியூஸ்ட் ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி f2 sf என்று கிடைக்கிறது இன்டக்ஷன் மோட்டாரின் இயல்பான ஃபுல் லோட் ஸ்லிப் என்பது 2 சதவீதம் முதல் 8 சதவீதம் என்னும் வகையில் இருக்கும் எனவே ரோட்டார் கரண்ட்டின் ப்ரீக்வென்சி ஆனது 1 முதல் 4 ஹெர்ட்ஸ் எனும் குறைவான வேறுபாட்டு எல்லையில் இருக்கும் உதாரணத்திற்கு ஸ்லிப் 2 மற்றும் ப்ரீக்வென்சி 50 ஹெர்ட்ஸ் என்று வைத்துக் கொண்டால் f2 0 02 50 1 ஹெர்ட்ஸ் எனக் கிடைக்கும் அடுத்து பெர் பேஸ் ஸ்டேடார் ஈ என்பது E1 2 Kw1 Nph1 f ∅r இங்கு Kw1 என்பது வைண்டிங் ஃபேக்டர் இப்போதைக்கு இந்த அளவிற்கு தெரிந்து கொள்ளுங்கள் இது போதுமானது மேலும் விரிவாக எலக்ட்ரிகல் எஞ்சினியரிங் மூன்றாம் ஆண்டில் இன்டக்ஷன் மெஷின் தலைப்பில் படிப்பீர்கள் அடுத்து Nph1 என்பது ஸ்டேடார் சைடில் உள்ள டர்ன்ஸ் எண்ணிக்கை f என்பது ப்ரீக்வென்சி மற்றும் ∅r என்பது ப்ளக்ஸ்போல் Fluxpole அடுத்து s 1 அதாவது ரோட்டார் ஸ்டேண்ட் ஸ்டில் ஆக இருக்கும் நிலையில் பெர் பேஸ் ரோட்டார் ஈ என்பதை E2 2 Kw2 Nph2 f ∅r என்று எழுதலாம் இதையே தான் டிரான்ஸ்பார்மரில் 2 என்பதை 4 44 என்று எழுதியதாக ஞாபகம் இங்கு Kw2 என்பது வைண்டிங் ஃபேக்டர் Nph2 என்பது ரோட்டார் சைடில் உள்ள டர்ன்ஸ் எண்ணிக்கை ஆக E1 என்பது ஸ்டேடார் இன்டியூஸ்ட் ஈ எஃப் பெர் பேஸ் மற்றும் E2 என்பது ரோட்டார் இன்டியூஸ்ட் ஈ எஃப் பெர் பேஸ் ஆகும் இங்கு Kw1 என்பது ஸ்டேடார் வைண்டிங் ஃபேக்டர் Kw2 என்பது ரோட்டார் வைண்டிங் ஃபேக்டர் Nph1 என்பது ஸ்டேடார் டர்ன்ஸ் பெர் பேஸ் Nph2 என்பது ரோட்டார் டர்ன்ஸ் பெர் பேஸ் ∅r என்பது ரிசல்டண்ட் ஏர் கேப் ப்ளக்ஸ் பெர் போல் அடுத்து ஏதேனும் ஒரு ஸ்லிப் s ற்கு ரோட்டார் ப்ரீக்வென்சி sf ஆக இருப்பதால் ரோட்டார் இன்டியூஸ்ட் ஈ எஃப் sE2 என மாறும் ஒரு வேளை ரோட்டார் நகராமல் இருந்தால் s1 எனும் மதிப்பினால் E2 என்று ஈ இப்பொழுது ரோட்டார் ஸ்டேண்ட் ஸ்டில் ஆக இருக்கும் போது அதனுடைய இம்படென்ஸை Z2 r2 jx2 என்று எழுதலாம் இங்கு x2 என்பது ஸ்டேன்ட் ஸ்டில் ரோட்டாரின் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆகும் அதாவது இந்த நிலையில் ரோட்டார் ப்ரீக்வென்சி மற்றும் ஸ்டேடார் ப்ரீக்வென்சி ஆகியவை சமமாக இருக்கும் இப்பொழுது ரோட்டார் s என்னும் ஸ்லிப்பில் ஓடினால் ரோட்டார் ப்ரீக்வென்சி sf என்றிருக்கும் ஆக இம்படென்ஸ் ஆனது r2 j sx2 என்று மாறும் எப்படி என்று பார்ப்போம் பொதுவாக x2 ω L 2 π f L இங்கு ப்ரீக்வென்சி sf என்று மாற்றி ஒழுங்குபடுத்தினால் நமக்கு 2 π s f L s 2 π f L s x2 என்று இறுதியாகக் கிடைக்கும் அதனால் தான் ரோட்டார் சுழலும் போது இம்படென்ஸ் z2 r2 j s x2 என்று வரும் இதில் r2 என்பது ரெசிஸ்டென்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் ஆனது ப்ரீக்வென்சியைச் சார்ந்திருக்கும் எனவே ரோட்டார் கரண்ட் அதன் இன்டியூஸ்ட் ஈ மற்றும் ரியாக்டன்ஸ் ஆகியவற்றின் ப்ரீக்வென்சி ஸ்லிப்பிற்கு விகிதாச்சாரமாக மாறும் காரணம் இந்த நிலையில் ரோட்டார் ப்ரீக்வென்சி என்பது f2 s f என்று இருக்கும் வரைபடம் எண் 6 ஸ்லிப் s நிலையில் உள்ள ரோட்டார் சர்க்யூட்டைக் காட்டுகிறது இது இன்டியூஸ்ட் வோல்டேஜ் மற்றும் இதில் பாயும் கரண்ட் I2 அடுத்து r2 என்பது ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இங்கு sx2 என்பது வேரியபல் சின்னமாக காட்டப்பட்டுள்ளது இயல்பிலேயே ரோட்டார் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுள்ளதால் இந்த சர்க்யூட் மூடப்பட்ட பாதையாக கருதப்படுகிறது இப்பொழுது சர்க்யூட்டின் பேஸ் ஆங்கிள் θ2 tan 1sx2 r2 லேகிங் ஆகும் அடுத்து நாம் பார்த்த E1 மற்றும் E2 சமன்பாடுகளை எடுத்துக் கொண்டு இரண்டையும் வகுத்தால் நமக்கு E1 E2 Kw1 Nph1 Kw2 Nph2 என்று வரும் இதில் Kw1 Nph1 N1 என்றும் Kw2 Nph2 N2 என்றும் எடுத்துக் கொண்டால் பின் நமக்கு E1 E2 Kw1 Nph1 Kw2 Nph2 N1 N2 என்று கிடைக்கும் இந்த ரேஷியோவை "a" என்று வைத்துக் கொள்வோம் இங்கு N1 மற்றும் N2 என்பது முறையே விளைவுறு ஸ்டேடார் மற்றும் ரோட்டார் டர்ன்ஸ் பெர் பேஸ் ஆகும் அடுத்து சர்க்யூட் மாடல் டெவலப்மெண்ட் பற்றி பார்ப்போம் டிரான்ஸ்பார்மரில் நாம் செய்த முறையைத் தான் இங்கு கடைப்பிடிக்கப் போகிறோம் அதனை ஒவ்வொரு படியாகப் பார்ப்போம் முதலாவது இங்கு E1E2 a a N1N2 I2'I2 1a மற்றும் E2 என்பது ஸ்டேண்ட் ஸ்டில் ரோட்டார் ஈ இரண்டாவது டிரான்ஸ்பார்மரைப் போன்று இங்கும் ஸ்டேடார் கரண்ட்டின் மேக்னடைசிங் காம்பனென்ட் Im ஸ்டேடார் இன்டியூஸ்ட் ஈ E1 ஐ விட 90o லேக் ஆகும் மூன்றாவது இன்டக்ஷன் மோட்டரை வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மட்டங்களை மாற்றும் ஒரு டிரான்ஸ்பார்மராக எண்ணி விட முடியாது உண்மையில் அது ஒரு பொதுவாக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனென்றால் இந்த மோட்டாரில் ஸ்லிப்பிற்கு விகிதாச்சாரமாக ப்ரீக்வென்சியும் மாற்றம் செய்யப்படுகிறது அதாவது ரோட்டார் இன்டியூஸ்ட் ஈ எஃப் sE2 மற்றும் ரோட்டார் ரியாக்டன்ஸ் sx2 என்னும் அளவில் இப்பொழுது டிரான்ஸ்பார்மரைப் போன்று இந்த மெஷினிற்கும் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டைத் தருவிப்போம் இங்கு கோர் லாஸ் காம்பனென்ட் புறந்தள்ளப்பட்டுள்ளது இது டிரான்ஸ்பார்மர் ப்ரைமரி சைட் போன்றது இது r1 இது x1 மற்றும் இந்த கரண்ட் I1 இது Im மற்றும் இது I2' இதில் I1 Im I2' இங்கு வோல்டேஜ் E1 இந்த சைடில் ப்ரீக்வென்சி f மற்றும் மெக்கானிக்கல் அவுட்புட் பெர் பேஸ் Pm3 இங்கு ஏன் 3 ஆல் வகுக்கப்பட்டது என்பதைப் பின்னர் பார்ப்போம் இது தான் வரைபடம் எண் 7ஏ இதில் ரோட்டார் சர்க்யூட் ப்ரீக்வென்சி f2 sf மற்றும் ரோட்டார் சர்க்யூட்டில் இண்டியூஸ் ஆன வோல்டேஜ் sE2 இது r2 இது sx2 மற்றும் இந்த கரண்ட் I2 இந்த சர்க்யூட்டைப் பொறுத்தவரை ரோட்டார் n எனும் ஸ்பீடில் சுற்றுகிறது அடுத்த சர்க்யூட்டில் இடது புறத்தை அப்படியே வைத்துக் கொள்கிறோம் வலப்புறத்தில் ப்ரீக்வென்சி f2 sf என்பதால் sE2 என்பதை saE2 sE1 என்று எழுதலாம் இங்கு ரேஷியோ a 1 மற்றும் ஏற்கனவே நாம் பார்த்தபடி a N1 N2 இந்த சர்க்யூட்டில் 11 எனும் ரேஷியோ கொடுக்கப்பட்டுள்ளது வலப்புறத்தில் அனைத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு உள்ளன இந்த மாற்றங்கள் அனைத்தும் டிரான்ஸ்பார்மருக்கு செய்தது போலவே செய்யலாம் அது விரிவாகப் பின்னர் பார்க்கலாம் இப்பொழுது r2' a2r2 sx2' sa2x 2 அடுத்து கரண்ட் I2' ஐ எவ்வாறு மாற்றலாம் என்பதைப் பார்ப்போம் I2'I2 1 a இதை வைத்து I2' I2a என்று எழுதலாம் sE1 என்பது saE2 என மாறிவிடும் அடுத்ததாக வலப்புறத்தில் அனைத்து அளவுருக்களையும் s ஆல் வகுக்க வேண்டும் இங்கு 11 எனும் ரேஷியோ உள்ளதால் இதைச் செய்ய இயலும் அவ்வாறு செய்தால் sE1s E1 sx2s x2 மற்றும் r2's எனக் கிடைக்கும் இந்த சர்க்யூட்டும் 11 ரேஷியோவில் தான் உள்ளது ஆனால் இங்கு காட்டப்படவில்லை இது ப்ரீக்வென்சி f மற்றும் இது ப்ரீக்வென்சி fo அடுத்ததாக டிரான்ஸ்பார்மரைப் போல் இந்த சர்க்யூட்டின் வலப்புறத்தில் உள்ளவற்றை இடப்புறத்திற்கு கொண்டு செல்வோம் அவ்வாறு செய்தால் இங்கு x2' மற்றும் r2's என்று பொருத்தி சர்க்யூட்டை மூடுகிறோம் இங்கு rc என்பது காட்டப்படவில்லை இது தான் இன்டக்ஷன் மெஷினின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் ஆகும் ஒரு வேளை டிரான்ஸ்பார்மர் போல் கோர் லாஸ் காம்பனென்ட்டையும் கருத்தில் கொண்டால் சர்க்யூட்டில் இந்த கிளை புதிதாக சேரும் இது தான் இன்டக்ஷன் மோட்டாரின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உருவாக்கும் முறை ஆகும் ஆக இப்பொழுது இன்டக்ஷன் மோட்டாரின் சர்க்யூட் மாடலை பெர் பேஸ் அடிப்படையில் வரையலாம் இதற்கான வழிமுறைகள் இங்குள்ளன ஒரு முறை பாருங்கள் ஆக இப்பொழுது இந்த டிரைவேஷனைப் பாருங்கள் I2 sE2 r2jsx2 இது ரோட்டார் சர்க்யூட் டயக்ராம் 7a வில் இருந்து எடுக்கப்பட்டது இத்துடன் "a" என்பதை பெருக்கி வகுத்தால் நமக்கு I2 saE2 ar2 jsax2 எனக் கிடைக்கும் அடுத்து I2' I2 a என்பதைப் பயன்படுத்தி I2' saE2 a2r2 jsa2x2 என்று எழுதலாம் இதிலும் aE2 என்பதை E1 என்று மாற்றினால் நமக்கு இறுதியாக I2' sE1 a2 r2 j s a2x 2 என்று கிடைக்கும் அடுத்து Z2' என்பதை Z2' a2r2 jsa2x2 என்று வரையறுக்கலாம் இதில் r2' a2r2 x2' a2x2 என்று எடுத்துக் கொண்டால் Z2' r2' jsx2' என்று வரும் ஆக நாம் சர்க்யூட் டயக்ராமில் sE2 என்பதை sE1 ஆக மாற்றினோம் அதே தான் இங்கும் நடக்கிறது இவை தான் இன்டக்ஷன் மெஷினின் ஈக்குவேலன்ட் அளவுருக்கள் ஆகும் அடுத்து I2' ன் ஈக்குவேஷனில் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் ஆகிய இரண்டையும் s ஆல் வகுப்போம் அப்போது நமக்கு I2 E1 r2's jx2' என்று கிடைக்கும் அதாவது அனைத்துமே ஸ்டேடார் சைடிற்கு மாற்றம் செய்யப்பட்டுவிட்டது ஆக இந்த எளிய வித்தை மூலம் ரோட்டார் சர்க்யூட்டை ஸ்டேடார் ப்ரீக்வென்சிக்கு ரெஃபர் செய்யலாம் இதை நாம் முன்பு பார்த்த ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டிலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது r2's என்பதில் இருந்து r2' ஐப் பிரித்து ரோட்டார் காப்பர் லாஸை தனியுரு ஆக காட்டலாம் படம் 8a ல் காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் என்பது மெகானிக்கல் அவுட்புட்டை எலக்ட்ரிகல் ரூபத்தில் வெளிப்படுத்துகிறது r2's என்பதுடன் r2' என்பதனை கூட்டி கழித்தால் நமக்கு r2's r2' r2' r2' r2'1s 1 என்று கிடைக்கும் இந்தப் படத்தைப் பாருங்கள் இதை புத்தகத்தில் இருந்து தான் எடுத்துள்ளேன் நான் ஸ்மால் எழுத்துக்கள் உபயோகித்துள்ளேன் படத்தில் கேபிடல் எழுத்துகள் உள்ளன உண்மையில் இரண்டும் ஒன்று தான் அதாவது R2' r2' X2' x2' R1 r1 X1 x1 X m x m Ri ri இது கரண்ட் I0 சர்க்யூட்டின் இந்தப் ரோட்டார் பகுதியைத் தான் பிரித்துள்ளோம் இது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இது ரோட்டார் ரியாக்டன்ஸ் மீதம் இருக்கும் r2'1s 1 என்பது மெக்கானிக்கல் அவுட்புட் பவரைக் குறிக்கிறது காரணம் இங்கு ஸ்லிப் s என்பது வேரியபல் ஆகும் இதை க்ராஸ் அவுட்புட் என்றும் சொல்லலாம் அதைப் பற்றி பின்னர் பார்க்க இருக்கிறோம் ஆக மேலே நாம் கண்ட சர்க்யூட்டில் உள்ள இந்த r2' s என்பது இரண்டு விஷயங்களை உள்ளடக்கியது அதாவது r2' மற்றும் r2' 1s 1 ஆகும் ஆக இதன் வழி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் பிரிக்கப்பட்டுள்ளது இந்தப் படம் 8a என்பது நிறைய அர்த்தங்களைக் கொண்டது இதற்கு மாற்றாக படம் 8b ல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் மாடலை உபயோகித்துக் கொள்ளலாம் இங்கு Ri காம்பனென்ட் நீக்கப்பட்டுள்ளது இங்கு சர்க்யூட் வரைபடத்தில் அச்சுப் பிழை உள்ளது இது r2' என இருக்க வேண்டும் ஏற்கனவே கோர் லாஸ் கிளை நீக்கப்பட்டுள்ளதால் இதைத் தான் கழிக்கப்பட வேண்டிய கோர் லாஸ் ஆகக் எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு ஐயன் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் Ri நீக்கப்பட்டுள்ளதால் இந்த லாஸை க்ராஸ் மெக்கானிக்கல் அவுட்புட்டில் இருந்து கழித்துக் கொள்கிறோம் அதாவது r2' 1s 1 உட்கொண்ட பவர் ஆகும் ஆக இது ஒரு நிச்சய தோராயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது இது இன்டக்ஷன் மெஷினின் சாதாரண ஸ்லிப் எல்லைக்குள் ஏற்றுக் கொள்ளக் கூடியதாக அமையும் இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் r2'1s 1 ல் வெளியாகும் பவரில் கோர் லாஸ் ம் அடங்கும் ஆக அதனைக் கழித்தால் தான் க்ராஸ் மெகானிக்கல் பவர் கிடைக்கும் சில சமயங்களில் நிகர மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் கிடைக்க வைண்டேஜ் மற்றும் ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகியவற்றையும் கழிக்க வேண்டி வரும் வைண்டேஜ் மற்றும் ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகியவைகளை ரொடேஷனல் லாஸ் என்றும் அழைக்கலாம் கோர் லாஸ் மற்றும் வைண்டேஜ் ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகியவற்றை குவித்து ரொடேஷனல் லாஸ் என்று வழங்கலாம் காரணம் இவை அனைத்துமே மோட்டார் ஓடும் போது ஏற்படக்கூடியவை இன்டக்ஷன் மோட்டாரின் ரொடேஷனல் லாஸ் என்பது கான்ஸ்டன்ட் வோல்டேஜில் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மோட்டாரின் ஸ்பீடு ஆனது நோ லோடில் இருந்து ஃபுல் லோட் வரை குறைந்த அளவில் வேறுபடும் எண் சார்ந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு நெட் மெகானிக்கல் பவர் ஷேப்ட் பவர் Net Mechanical Power Shaft Power என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அப்ராக்சிமேட் சர்க்யூட் மாடல் பற்றி பார்ப்போம் அது இங்கு காட்டப்பட்டுள்ளது இங்கு இந்தக் கிளையை வைத்துள்ளோம் இங்கு சேர்த்துள்ளோம் ஆனால் இந்த முறையிலான ஆய்வுகள் தவறான முடிவுகளையே தரும் காரணம் டிரான்ஸ்பார்மரில் I0 ன் மதிப்பு மிக குறைவானது ஆனால் இன்டக்ஷன் மோட்டாரில் அது 30 முதல் 50 சதவீதம் வரை இருக்கும் எனவே இந்த நிலையில் செய்யப்படும் கணக்குகள் துல்லியமாக இருக்காது நான் மேற்சொன்ன அனைத்தும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் டிரான்ஸ்பார்மரை விட இன்டக்ஷன் மோட்டாரில் ப்ரைமரி லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் உயர்வாக இருக்கும் அதனால் ப்ரைமரி ரியாக்டன்ஸில் ஏற்படும் வோல்டேஜ் டிராப்பை புறந்தள்ளுவது நியாயமாக இருக்காது ஆக சிக்கல்களைத் தீர்க்க இன்டக்ஷன் மெஷினின் அக்யூரேட் மாடலை உபயோகிப்பது தான் சிறந்தது ஆக இந்த அப்ராக்சிமேட் மாடல் மூலம் கிடைக்கும் முடிவுகள் துல்லியமாக இருக்காது மேக்னடைசிங் ஷன்ட் கிளையானது 90 டிகிரி லேகிங்கில் I0 என்னும் கரண்ட்டை உள்ளிழுக்கும் மோட்டாரானது ஃபுல் லோடில் செயல்படும் போது குறைவான பவர் ஃபேக்டர் அதாவது 0 8 அளவில் இருக்கும் குறைவான லோடில் அதாவது ஸ்மால் I2ல் மெஷினின் பவர் ஃபேக்டர் இன்னும் குறைவாக இருக்கும் இது தான் இன்டக்ஷன் மோட்டாரின் உள்ளார்ந்த பிரச்சனை ஆகும் இதற்கு காரணம் மேக்னடிக் சர்க்யூட்டில் உள்ள ஏர் கேப் மற்றும் ஸ்டேடார் சைட் மெயின்ஸ் ல் இருந்து உள்ளிழுக்கப்பட வேண்டிய எக்சைடேஷன் கரண்ட் ஆகும்